அலைகள் மற்றும் அலை சமன்பாடு அறிமுகம் கடந்த 3 வாரங்களில் நாம் இதுவரை செய்தவை என்னவென்றால் ஹைசன்பெர்க்கின் குவாண்டம் மெக்கானிக்ஸ் உருவாக்கம் மூலம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் யோசனை எவ்வாறு உருவாக்கப்பட்டது மற்றும் உச்சக்கட்டத்தை அடைந்தது இது ஆரம்பத்தில் மாற்றம் பெருக்கங்கள் அல்லது நான் அதை மாற்ற அணி உறுப்புகள் என்றும் அழைத்தேன் இது என்னவென்றால் பார்ன் ஜோர்டான் மற்றும் ஹைசன்பெர்க் Born Jordan and Heisenberg ஆகியோரால் அணிகளின் இயக்கவியலின் அடிப்படையில் மறுசீரமைக்கப்பட்டது இருப்பினும் முந்தைய சொற்பொழிவின் முடிவில் நான் கருத்து தெரிவித்தேன் முந்தைய வாரம் இந்த முறையின் மூலம் குவாண்டம் இயந்திர அமைப்புகளின் தீர்வு சிக்கலானதாகிவிடுகிறது மேலும் இது எர்வின் ஷ்ரோடிங்கரால் உருவாக்கப்பட்ட அலை இயக்கவியலின் பிறப்புடன் எளிதாக்கப்பட்டது மேலும் இது உண்மையில் அலைகள் போன்ற துகள்களுக்கு சிகிச்சையளித்தது மற்றும் அலை இயக்கவியலின் முழு எந்திரத்தையும் அடுத்த 2 வாரங்களில் நாம் உருவாக்கப் போகிறோம் இது உண்மையில் ஹைசன்பெர்க்கின் உருவாக்கத்திற்கு சமமானது என்பதையும் மற்றும் குவாண்டம் இயக்கவியலின் வளர்ச்சியின் முழுமையான படத்தையும் அதைப் பயன்படுத்துவதன் வழியையும் காட்டுகிறது ஆனால் இந்த சொற்பொழிவில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பது இயற்பியலில் அலைகள் எவ்வாறு விவரிக்கப்படுகின்றன என்பதற்கான ஒரு யோசனையை உங்களுக்குத் தருகிறது எனவே அலைகளின் விளக்கத்துடன் நாங்கள் தொடங்குகிறோம் கேள்வி அலை என்றால் என்ன இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் துகள் தானா எனவே இந்த கேள்வியை எழுப்புவோம் இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் ஒரு பொருளா அல்லது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் கலக்கமாக இருக்கிறதா பதில் இரண்டாவது ஒன்றாகும் உதாரணமாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் விரலை நனைத்தால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கும் ஒரு கலக்கங்களை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் ஆனால் பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லாது இதேபோல் நான் பேசும்போது பயணிக்கும் காற்றில் ஒரு கலக்கத்தை அழுத்தக் கலக்கத்தை உருவாக்குகிறேன் அந்த இடையூறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கிறது ஆனால் பொருள் காற்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்குச் செல்வதில்லை எனவே ஒரு அலை என்பது என்ன ஒரு அலை என்பது ஒரு ஊடகத்தில் தற்போதைக்கு ஒரு கலக்கம் இடையூறு அல்லது தொந்தரவு ஆகும் ஆனால் மின்காந்த அலைகள் எடுத்துக்காட்டாக எந்த ஊடகமும் தேவையில்லை எனவே நாம் ஊடகம் அல்லது வெற்றிடத்தில் சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக மின்காந்த அலைகள் இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கும் மின்சார மற்றும் காந்தப்புலத்தின் இடையூறு ஆகும் மற்றும் வெளிப்படையாக அது பயணிக்கும்போது அது குறிப்பிட்ட வேகத்தில் பயணிக்கிறது அதுதான் அலை மற்றும் அதை நாம் எவ்வாறு விவரிக்கிறோம் என்பதை கணித ரீதியாக அதைப் பார்ப்போம் எனவே அலைகளை கணித ரீதியாக விவரிப்பதுடன் நமக்கும் எதற்கும் போதுமானதாக இருக்கும் சிதறல் குறைந்த அலைகளை நம்மை நாமே கட்டுப்படுத்தப் போகிறோம் அதாவது அலை பயணிக்கையில் கலக்கம் பயணிக்கையில் இப்போது நீங்கள் அது சிதைந்துவிடாது என புரிந்துகொள்கிறீர்கள் மற்றும் என்ன அதாவது இந்த பாத்திரத்தில் நீர் என்னிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறேன் எனவே அதில் ஒரு குழப்பத்தை உருவாக்க நான் ஒரு விதமாக அனுமதிக்கிறேன் ஒரு பயணமாக அது அதே வடிவத்தைத் தக்க வைத்துக் கொள்கிறது அல்லது நான் உங்களுடன் பேசும்போது நான் வெளியில் ஒருவருடன் பேசும்போது அந்த நபர் 20 30 மீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்தாலும் அவர் கேட்கும் ஒரு வார்த்தையை நான் அணிந்திருக்கிறேன் அல்லது அவள் அதே வார்த்தையைக் கேட்கிறாள் அதாவது சொல் அல்லது இடையூறு சிதைந்துவிடவில்லை இவை சிதறல் குறைந்த அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன இதேபோல் ஒரு கயிரில் சரத்தில் எடுத்துக்காட்டுகளுக்கு ஒரு துடிப்பை நான் உருவாக்கினால் இது போன்ற ஒரு துடிப்பு அதே வடிவத்தில் பயணிக்கிறது இது என்னவென்றால் இது சிதறல் குறைவாக இருப்பதாகவும் அது பிரதிபலிக்கப்பட்டு திரும்பி வரக்கூடும் என்றும் நான் சொல்கிறேன் எனவே இந்த ஒரு வகையான அலைகளைப் பற்றி நாம் பேசுகிறோம் இதைத்தான் நாம் கணித ரீதியாக விவரிக்க விரும்புகிறோம் எனவே நான் இப்போது சொன்னது என்னிடம் மற்றும் நான் ஒரு பரிமாணத்திற்கு என்னை கட்டுப்படுத்தப் போகிறேன் மேலும் நாம் செல்லும்போது 3 பரிமாணங்களுக்கான சமன்பாட்டை உடனடியாக எழுதுவேன் எனவே ஒரு பரிமாணத்தில் நான் x அச்சை நோக்கி பயணிக்கிறேன் மற்றும் நான் உருவாக்குகிறேன் நான் பயணிக்கவில்லை இடையூறு x அச்சை நோக்கி பயணிக்கிறது மற்றும் v என்ற வேகத்துடன் பயணிக்கிறது அடுத்த ஸ்லைடிற்குச் சென்று இதைக் காண்பிக்கிறேன் எனவே இங்கே என் x அச்சு இங்கே 0 நான் 2 சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்வேன் அதில் ஒன்று எந்த வகையிலும் இருக்கக்கூடிய இந்த இடையூறு வேகம் v உடன் வலதுபுறம் பயணிக்கிறது அதே இடையூறு வேகம் v ஐ சிதைக்காமல் இடதுபுறமாக பயணிக்கும் மற்றொரு சூழ்நிலையை நான் எடுக்க முடியும் மற்றும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நேரம் t 0 க்கு சமமாக இருக்கும்போது இது x இன் செயல்பாடு f என்று வைத்துக்கொள்வோம் x தொலைவில் உள்ள நேரத்தின் செயல்பாடாக இடையூறு என்னவாக இருக்கும் என்பதை அறிய விரும்புகிறேன் நான் x இல் ஏதாவது கவனிக்கிறேன் என்றால் இது மிகவும் எளிது எனவே நான் அதை எங்காவது தொலைவிலிருந்து கவனிக்கிறேன் என்று சொல்லலாம் x இது t 0 நேரத்தில் x vt நிலையில் இருந்த அதே இடையூறாக இருக்கும் எனவே இது x v t இன் செயல்பாடு பொதுவாக x 1 மற்றும் t 1 இல் ஒரு இடையூறு ஏற்பட்டால் அதை நான் எழுத முடியும் இதை x மற்றும் t இன் செயல்பாடாக நான் கவனித்து வருகிறேன் இது t1 இல் v போலவே இருக்கும் எனவே இது பயணித்திருப்பதால் நடந்ததெல்லாம் இந்த மையமாக மாறிவிட்டன இது மிகவும் தூரத்திற்கு நகர்ந்துவிட்டது இந்த அளவு தொலைவு v t நான் இதை எழுதுகிறேன் இது இடையூறு அல்லது வலதுபுறம் பயணிக்கும் அலை இடதுபுறம் பயணம் செய்வது எப்படி இது x t இல் f ஆல் வழங்கப்படும் இது t 0 நேரத்தில் x vt என்ற நேர்மறையான தூரத்தில் இருந்தது மற்றும் நான் பொதுவாக எழுத விரும்பினால் f x t என்பது t 0 இல் f v க்கு சமமாக இருக்கும் எனவே இடதுபுற பயணம் அடையாளத்தை மாற்றுகிறது நான் அதை வேறு வழியில் பார்க்க முடியும் வேறு வழியில் நான் அதைப் பார்க்க முடியும் நான் நேரம் t இல் x புள்ளியைப் பார்க்கிறேன் என்றால் நேரம் t இல் x இல் உள்ள இடையூறு என்பது x 0 இல் நேரம் t t x v ல் இருந்ததைப் போன்றது ஏனெனில் அது பயணித்து இருந்தது துடிப்பு அவ்வளவு தூரம் v t பயணித்தது எனவே அது அவ்வளவு பயணம் செய்துள்ளது எனவே அவ்வளவு பயணம் செய்ய x v நேரம் பிடித்தது எனவே t இல் x இன் f இன் நேரம் x 0 இல் நேரம் t x v அது வலதுபுறம் பயணிக்கிறதென்றால் மற்றும் இடதுபுறம் பயணிக்கிறதென்றால் f x t என்பது x இல் f 0 t x v க்கு சமம் 0 t x v கடைசி ஸ்லைடில் நான் என்ன செய்தேன் என்பதை இங்கே புரிந்து கொண்டோம் இங்கே ஒரு சிதறலுக்கு குறைந்த பயண அலை நம்மிடம் இருப்பது x vt இன் செயல்பாடாக f ஆகும் நான் அந்த 0 ஐ கைவிடுகிறேன் அல்லது ஒரு செயல்பாடு t மைனஸ் x ஓவர் v இது f ஐப் போன்றது அதைப் பார்ப்பதற்கான 2 வழிகள் அதாவது ஒரு பயண அலை எப்படி இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக e raise to மைனஸ் x மைனஸ் v t ஸ்கொயர் ஐ நான் ஒரு செயல்பாடாக இருக்கும் இது வலதுபுறம் ஒரு பயண அலையாக இருக்கும் மேலும் இது 0 க்கு சமமான t நேரத்தை எப்படிப் பார்க்கிறது இது e raise to மைனஸ் x ஸ்கொயர் ஐ போலவும் மற்றும் நேரம் முன்னேறும்போது v t தொலைவில் வலதுபுறம் பயணிக்கும் மறுபுறம் நான் e xvt2 ஐ f x t க்கு சமமாகக் கொண்டிருந்தால் அது ஒரு அலை இது v என்ற வேகத்துடன் இடதுபுறமாக பயணிக்கும் அல்லது இது எப்படி விவரிக்கிறது இதை e 2ஐ e v2க்கு சமமாக என்னால் எழுத முடியும் இது ஒரு மாறிலி t x v2 முழு சதுரமாக மாறும் இது நான் பார்க்கும் மற்றொரு வழியாகும் இது ஒரு இடையூறு அதை t என்ற நேரத்தில் நான் பார்க்கும்போது இது x 0 இல் t - xv நேரம் ஆகும் எனவே இது அலைகளைப் பார்க்க 2 வழிகள் நான் எங்காவது ஒரு நீண்ட சரங்களை எடுத்துக்கொண்டு இதை அசைக்க ஆரம்பிக்கிறேன் இது 0 க்கு சமமான A x என்று பார்ப்போம் மற்றும் இந்த முடிவை அசைக்க ஆரம்பிக்கிறேன் நான் அதை y t க்கு சமமான சில வீச்சுடன் நகர்த்த ஆரம்பிக்கிறேன் அதை நாம் sin t என்று சொல்லலாம் ஆகவே இடப்பெயர்ச்சி x ஐ x மற்றும் t இன் செயல்பாடாக எவ்வாறு பார்க்கிறது என்பதை நான் மேலும் மேலும் அசைக்கிறேன் எனவே இப்போது நாம் இப்போது y ஆனது x மற்றும் t இல் செய்ததைப் பார்க்கும்போது அது A sin of ω t x v க்கு சமமாக இருக்கும் ஆகவே அலை நிச்சயமாக பயணிக்கத் தொடங்கிய பிறகு நான் இடப்பெயர்ச்சியைக் காண விரும்பினால் t என்பது அத்தகைய அலை அந்த புள்ளியைக் கடந்துவிட்டது இந்த புள்ளியை இது இந்த புள்ளிகளைப் பார்க்கிறது அந்த நேரத்தில் சிறிது தூரத்தில் உள்ளது t என்பது இடப்பெயர்ச்சி என்பது x ல் 0 க்கு சமமாக இருந்தது நேரம் t x v ஆகும் எனவே இது ஒரு sin சைனூசாய்டல் அலை கீழே பயணிக்கிறது இதை நான் சற்று வித்தியாசமாக எழுத முடியும் இது A sin நான் வை உள்ளே எடுக்கலாம் x v முறை vω என்பது v2πνஆகும் இது அலை நீளம் ஓவர் 2π ஆகும் எனவே இந்த வெளிப்பாட்டை நான் ASinωt 2πxλ என்றும் எழுதலாம் 2πλ என்பது பொதுவாக சிறிய k என குறிக்கப்படுகிறது மற்றும் அலை எண் என்று அழைக்கப்படுகிறது எனவே நான் பொதுவாக இந்த சைனூசாய்டல் அலை y t மற்றும் x என்பது ASinωt kx என எழுத முடியும் அங்கு k என்பது 2πλ இது v ஆகும் எனவே இதை நான் வேறு சில அலைவீச்சுகளாகவும் எழுத முடியும் இது மைனஸ் A sin of kx ωt நான் அதை எப்படி எழுதுகிறேன் என்பது முக்கியமல்ல ஆனால் x v t அல்லது t x v சேர்க்கை உள்ளது அது ஒரு பயண அலையை மட்டுமே குறிக்கிறது பயண அலை ஒரு sin அலை என்று தடைசெய்யப்பட்டுள்ளதா பதில் இல்லை உதாரணமாக நான் அதே சரத்தை எடுத்து சிறிது நேரம் மேலே நகர்த்தலாம் அதை அங்கேயே பிடித்துக்கொண்டு பிறகு திரும்பி வரலாம் அதாவது சில இடையூறுகளுக்கு A க்கு சமமாக ஒரு இடையூறு y t ஐ உருவாக்குகிறேன் 0 மற்றும் சில நேரங்களில் t மற்றும் பின்னர் 0 மீண்டும் அல்லது T ஐ விட t பெரியது x மற்றும் t இன் செயல்பாடாக எப்படி இருக்கும் எனவே 0 மற்றும் T மற்றும் 0 க்கு இடையில் t x v க்கு t மற்றும் x ஏன் A க்கு சமமாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு சிறிய கணக்கீடு செய்யலாம் எனவே அது எப்படி இருக்கிறது என்பதைக் காட்டுங்கள் நான் உண்மையில் ஒரு சதுர அலையை உருவாக்குகிறேன் இது A உடன் கீழே பயணிக்கிறது மறுபுறம் இது y t x ஆனது A க்கு சமமாக இருக்கக்கூடும் t ஆனது t x v ஐ விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ 0 t ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் பின்னர் இந்த அலை இடதுபுறமாக பயணிக்கும் எனவே நான் பெற முயற்சிப்பது என்னவென்றால் இடையூறு இடது புறத்திலிருந்து வலது புறத்திற்கு பயணிக்கும்போது தூய்மையான அதிர்வெண் அல்லது ஹார்மோனிக் அலை நான் ஹார்மோனிக் அலை என்ற சொல்லை நிறைய கைவிடுகிறேன் ஒரு சார்பு இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் sin ஒமேகா t கொடுக்கப்பட்ட இடத்தில் வைக்கவும் சரி மற்றும் பொதுவாக இது எந்த வடிவமாகவும் இருக்கலாம் இது ஹார்மோனிக் அலை அல்லது சைனூசாய்டல் அலை மற்றும் மற்றவை எந்த வடிவமாகவும் இருக்கலாம் எனவே இது சிதைவு குறைவாகச் செல்லும் இடையூறாகும் அது சிதைந்து போகாது அது பயண அலைகள் எனவே இப்போது இயக்கத்தை நிர்வகிக்கும் சமன்பாடு அலை சமன்பாட்டை எழுதுவோம் இது t - xv இன் செயல்பாடு என்று பார்ப்போம் எனவே நான் இந்த அளவை z ஐ அழைத்து t ஐப் பொறுத்து f இன் பகுதியளவு வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் நான் dfdz∂z∂t ஐப் பெறப் போகிறேன் இது dfdzஐப் போன்றது நான் f இன் பகுதியளவு வழித்தோன்றலை x ஐப் பொறுத்து எடுத்துக் கொண்டால் இது dfdz∂zx ஆக இருக்கும் இது எனக்கு 1vdfdz ஐ கொடுக்கப் போகிறது மற்றும்dfdz பகுதியளவுக்கு சமமானது மற்றும் பகுதி v ஆல் உள்ளது எனவே இது 1v∂f∂t ஆக இருக்கும் ஆகவே எழுதும் ஒரு அலைக்கான அலை சமன்பாடு ∂f∂x 1v∂f∂t என்பது ∂f∂x1v∂f∂t0 ஐக் குறிக்கிறது தீர்வைப் பற்றி என்னவென்றால் தீர்விலிருந்து கட்டியெழுப்பப்பட்டிருப்பது t மைனஸ் x v x வகுத்தல் v ஆக இருக்கும் எனவே தீர்வு என்பது t x v வடிவத்தின் செயல்பாடு எதுவும் இருக்கலாம் அல்லது x vt இன் செயல்பாடு இடதுபுறம் பயணிக்கும் அலை ஒரு பிளஸ் அடையாளமாக இருக்கப் போகிறது ஏனெனில் இது ft xv ஆல் மாற்றப்படப் போகிறது இடதுபுறம் அலை பயணிக்க இது df dz ஆக உள்ளது இருப்பினும் 1v∂f∂t ஆக மாறுகிறது எனவே இடதுபுறம் பயணிக்கும் அலை ∂fx ஆக இருக்கும் 1v∂f∂t அல்லது ∂f∂x 1v∂f∂tக்கு சமம் எனவே எனக்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளன அவற்றை பிளஸ் x திசையில் பயணிக்கும் அலைக்கான சமன்பாடு ∂f∂x 1v∂ftமற்றும் அலை மைனஸ் x திசையில் பயணிக்கிறது நம்மிடம் ∂f∂x1v∂f∂t உள்ளது மாறாக மாறுகிற அலை எந்த வழிகளில் பயணிக்கிறது என்பதை நினைவில் கொள்வது சிக்கலானது ஆகையால் பிளஸ் அடையாளம் மற்றும் மைனஸ் அடையாளம் இவற்றில் எது இருக்க வேண்டும் நாம் 2 சமன்பாடுகளை இணைக்க அவற்றை நாம் எவ்வாறு இணைப்பது x ஐப் பொறுத்தவரை ஒரு பயண அலைக்கு பகுதி வழித்தோன்றல் 1v∂f∂t என மேலே உள்ள கேள்விகளில் இருந்து நீங்கள் காணக்கூடிய அதே விஷயம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே நான் x ஐப் பொறுத்து இரண்டாவது வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் இது 1v2 ∂2t2 ஆக இருக்கும் மேலும் இந்த அடையாளம் இப்போது பிளஸ் ஆகிறது ஏனெனில் மைனஸ் ஸ்கொயர் என்பது பிளஸ் பிளஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் என ஆகும் எனவே பொதுவாக நான் ஒரு அலைக்கு 2fx21v22ft2 என எழுத முடியும் அது இடது அல்லது வலதுபுறம் பயணிக்கும் ஒரு அலையை விவரிக்கிறது எனவே நான் இதை 2fx21v22ft2 அல்லது 2fx2 1v22ft20 எழுதுகிறேன் இடது புறத்திற்கு அல்லது வலது புறத்திற்கு பயணிக்கும் ஒரு அலையை விவரிக்கிறது அல்லது இது இரண்டின் நேரியல் சேர்க்கை அல்லது நேரியல் கலவையாக இருக்கலாம் எனவே 2fx2 1v22ft20 என்ற அலை சமன்பாட்டிற்கான ஒரு பொதுவான தீர்வு x v t இன் செயல்பாடாகும் மேலும் இது x v t இன் வேறு சில g இன் செயல்பாடாக இருக்கலாம் அங்கு இரண்டும் மேலே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை பூர்த்தி செய்கின்றன வலதுபுறத்தில் பயணிக்கும் இடையூறுகளின் செயல்பாட்டை f விவரிக்கிறது என்பதைக் கவனியுங்கள் g இடதுபுறத்தில் பயணிக்கும் ஒரு இடையூறை விவரிக்கிறது மேலும் கலவையும் இருக்கக்கூடும் இது தீர்வாகும் ஏனெனில் இரண்டும் இடதுபுறத்தில் பயணிப்பதை இணைக்கும் அலை சமன்பாட்டில் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை பூர்த்தி செய்கின்றன அல்லது குறிப்பாக வலதுபுறம் பயணிக்க நான் நிலையான அலைகளை அழைப்பேன் என்பதையும் இது விவரிக்கிறது இவை அலைகள் அவை இடதுபுறம் பயணித்து வலதுபுறம் பயணிக்கும் சம அலைவீச்சு அலைகளின் நேரியல் கலவையாகும் எனவே அவை நிலையானவை அவை நகரவில்லை அவை பயணிக்கவில்லை இது அடுத்த சொற்பொழிவில் விவாதிக்கப்படும்